இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறேன் கடந்த இரண்டு விரிவுரைகளில் சாஃப்ட்வேர் குவாலிட்டி மேனேஜ்மென்ட்டின் சில அடிப்படைக் கருத்துகளைப் பற்றி விவாதித்தோம் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தோம் ISO 9001 மற்றும் SEI CMM இந்த இரண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் நாம் ஒப்பிட்டுப் பார்த்தோம் இது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்குப் பயன்படுத்துவதற்கு எது அதிக நன்மை பயக்கும் என்பதற்கான ஆழமான புரிதலை தரும் இந்த விரிவுரையில் நாம் பர்சனல் சாஃப்ட்வேர் ப்ராசஸ்பற்றி பார்க்கிறோம் ISO 9001 மற்றும் SEI CMM நிறுவனங்களுக்கு பொருந்தும் இவை நிறுவனத்தில் பின்பற்றப்படும் ப்ராசஸ்ஸைப் பார்க்கின்றன பின்னர் அவை இந்த ப்ராசஸ்ஸின் குவாலிட்டி சிக்கல்கள் குறித்த பரிந்துரைகளை வழங்குகின்றன ஆனால் ஒரு பர்சனல் சாஃப்ட்வேர் ப்ராசஸ்ஸின் தேவை அடையாளம் காணப்பட்டது ஏனெனில் ஒவ்வொரு நபரும் தனது சொந்த ப்ராசஸ்யைப் பயன்படுத்துகிறார்கள் இவை உண்மையில் தொழில்துறை சாஃப்ட்வேர் ப்ராசஸ்ஸின் அளவிடப்பட்ட பதிப்பாகும் மேலும் அவை SEI CMM மற்றும் ISO 9000 ஐப் போலன்றி தனிநபர்களால் பயன்படுத்தப்படுகின்றன அவை ஒரு நிறுவனத்தில் உள்ள அனைத்து பிராஜக்டிலும் பயன்படுத்தப்படுகின்றன இங்கே இது தனிநபர்களின் வொர்கிங் ஸ்டைல் அல்லது தனிநபர்களின் ப்ராசஸ் ISO 9000 மற்றும் CMM ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது அவர்கள் ஒரு அனுமானத்தை செய்கிறார்கள் பின்னர் தனிநபர்கள் பயனுள்ள தனிப்பட்ட நடைமுறைகளைக் கொண்டுள்ளனர் ஆனால் பின்னர் தரக்குறைவான நடைமுறைகளை தொடங்கி தனிநபர்கள் தங்கள் தனிப்பட்ட நடைமுறைகளை எவ்வாறு மேம்படுத்துகிறார்கள் அதுதான் பர்சனல் சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அல்லது PSP என்று அழைக்கப்படுகிறது நமக்கு தெரியும் ஒரு செயல்முறை என்பது யாரோ ஒரு வேலையைச் செய்வதற்குப் பயன்படுத்தும் படிகளின் தொகுப்பாகும் எடுத்துக்காட்டாக ஒரு டெவலப்பருக்கு ஒரு மாடியூல் கோடிங் பணி வழங்கப்படுகிறது அவர் எப்படிப் செய்ய போகிறார் அவர் மாடியூல்த் தேவையைப் புரிந்துகொண்டு கோடிங் தொடங்குகிறாரா அவர் கோடிங்ப் பார்க்கிறாரா கோடிங் நேரம் பின்னர் நேரத்தை உண்மையாக வைத்து பின்னர் அவர் உருவாக்கிய பிளான் படி அவர் இருக்கிறாரா எப்படி ஒரு கோடிங் ப்ராசஸ் செய்வதற்கு அவரிடம் கோடிங் முறை உள்ளது என்பதை சரிபார்க்கிறாரா என்பதை உள்ளடக்கியது இவைதான் PSP ஆல் குறிவைக்கப்படுகின்றன ஒரு பொறியாளரின் குவாலிட்டி மற்றும் புரொடக்ட்டிவிட்டி பெரும்பாலும் அவரது ப்ராசஸ் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது இது ஒரு சாஃப்ட்வேர் பொறியாளருக்கு அவர் பணிபுரியும் முறையை அளவிடவும் மேம்படுத்தவும் உதவுகிறது தனிநபர்கள் தங்களின் வெவ்வேறு பாணிகளைக் கொண்டுள்ளனர் மேலும் இது தனிநபர்களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட ப்ராசஸ்ஸை வழங்குகிறது நிச்சயமாக தனிநபர்கள் தங்கள் சொந்த ப்ராசஸ்ஸை மேம்படுத்தவும் தொடர்ந்து மேம்படுத்தவும் முடியும் இது சில தனிப்பட்ட திறன்களையும் முறைகளையும் இணைக்க தனிநபர்களுக்கு உதவுகிறது எடுத்துக்காட்டாக அவர்கள் தன்னுடைய தன் சொந்த வேலைக்கான எஸ்டிமேஷன் மற்றும் பிளானிங் செய்ய முடியும் பிராஜக்ட் மேனேஜர் ப்ரொஜெக்டிற்கான எஸ்டிமேஷன் மற்றும் பிளானிங் செய்கிறார் ஆனால் டெவலப்பர்களைப் பற்றி என்ன சொல்வது அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தங்கள் சொந்த வேலையின் எந்த மதிப்பீட்டையும் செய்கிறார்களா அந்த வேலையைச் செய்வது எப்படி என்று அவர்கள் திட்டமிடுகிறார்களா அவர்கள் செய்த திட்டத்திற்கு எதிரான செயல்திறனை அவர்கள் உண்மையிலேயே கண்காணிக்கிறார்களா பர்சனல் சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மூலம் சுட்டிக்காட்டப்பட்ட மிக அடிப்படையான சிக்கல்களில் ஒன்று டைம் மேனேஜ்மென்ட்time management டைம் அளவிடப்படாவிட்டால் அவர் உண்மையிலேயே விரும்பாத ஒரு சலிப்பான செயலை யாராவது செய்ய முயற்சித்தால் அது மிகவும் கடினமானதாகவோ அல்லது மிகவும் பிழையாகவோ மாறும் அது அதை விட நீண்டதாக இருக்கும் உதாரணமாக யாரோ ஒருவர் கோடிங் செய்ய விரும்புவதை டிசைன் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லலாம் அவர் சில மணிநேரங்களை செலவிட்டாலும் டிசைன் செய்யும்படி கேட்கப்படுகிறார் நான் நீண்ட காலமாக டிசைன் ஆக்டிவிட்டி செய்தால் கண்டிப்பாக டைம் அளவிடப்பட வேண்டும் என்று கூறலாம் இதேபோல் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டி மிகவும் குறுகியதாகத் தோன்றுகிறது ஒருவர் கோடிங் செய்வதை விரும்புகிறவர்கள் என்றால் அவர் சீராக எட்டு மணிநேரம் கோடிங் செய்துள்ளார் என்று வைத்துக் கொள்வோம் மேலும் நீங்கள் அவரிடம் அவர் எவ்வளவு நேரம் கோடிங் செய்ய எடுத்துக்கொண்டார் என்று கேட்டால் அதற்கு அவர் நான் அதிக நேரம் செலவிடாமல் கோடிங் செய்வதற்கு குறைவான நேரத்தையே செலவிட்டேன் என்று கூறுவார் இந்த காரணத்திற்காக டிசைனிங் மற்றும் கோடிங் எழுதுவது கம்பைலிங் செய்வது மற்றும் சிண்டாக்ஸ் எரர்களை நீக்குவதற்கும் மற்றும் டெஸ்டிங் மற்றும் பஃக் நீக்குவதற்கும் டைம் ரெக்கார்ட் செய்யப்பட வேண்டும் தனி நபரால் பிளான் செய்யப்படுகிறது அதாவது கோடிங்ற்கு ஒரு யூனிட் வழங்கப்பட்டால் தனிநபர் பிளான் செய்ய வேண்டும் அவர் அதை எவ்வாறு செய்யப் போகிறார் என்பதை அவர் திட்டமிட வேண்டும் டிசைன் செய்வதற்கு பிளான் எழுத வேண்டும் டிசைன் செய்வதற்கு எடுக்கப்பட்ட நேரத்தை பதிவு செய்ய வேண்டும் மற்றும் அந்த பிளான் எடுத்துக்கொள்ளலாம் இது கோடிங்கிற்கான பதிவோடு பின்னர் ஒப்பிடப்படுகிறது இது சிண்டாக்ஸ் எரர்களை நீக்குவதற்கு கம்பைலேஷன் எவ்வளவு நேரம் எடுத்தது பஃக் நீக்க எவ்வளவு நேரம் டெஸ்ட் எடுத்தது எவ்வளவு நேரம் எடுத்தது மற்றும் இவை அனைத்தும் ஆரம்ப பிளான் உடன் ஒப்பிடப்படுகின்றன மற்றும் பிளான் சம்மரி உருவாக்கப்பட்டது சரி எது சரியாக நடக்கவில்லை அது எவ்வாறு மேம்படுத்தப்பட வேண்டும் மற்றும் பலவற்றை அடையாளம் காண ஒரு போஸ்ட் மார்டேம் பயன்படுத்தப்படுகிறது எனவே அது PSP இன் அடிப்படை டைம் மேனேஜ்மென்ட் மற்றும் பதிவுகள் அல்லது பதிவுகளை வைத்திருத்தல் தவிர PSP ஆல் முன்னிலைப்படுத்தப்படும் மற்ற அம்சம் பிளானிங் சிக்கலில் தொடங்கி வேலையின் அளவு என்ன என்பதை எஸ்டிமேட் செய்யும் ப்ராப்ளம் வரையறை கோடிங்கின் அதிகபட்ச குறைந்தபட்ச மற்றும் மதிப்பிடப்பட்ட கோடுகள் என்ன என்பதை மதிப்பிட வேண்டும் இதிலிருந்து எவ்வளவு நிமிடங்கள் ஆகும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் ஒரு நபர் தனது கோடிங் ஸ்பீட் அறிந்திருந்தால் அது கோடிங் வரிகளுக்கு எத்தனை நிமிடங்கள் ஆகும் பின்னர் அவர் அதிகபட்ச குறைந்தபட்சத்தையும் மொத்தத்தையும் மதிப்பிடப்பட்ட வளர்ச்சி நேரமாக தீர்மானிக்க முடியும் இவை ப்ராஜெக்ட் பிளான் சம்மரியில் உள்ளிடப்பட வேண்டும் வேலை செய்யத் தொடங்கியதும் பிளான் டைம் உண்மையான நேரத்தையும் பதிவு செய்ய வேண்டும் டிசைன் செய்ய வேண்டிய குறிப்பிட்ட ஃபார்மேட் டிசைன் செய்கிறது டெவலப்பர் தனது சொந்த ஸ்டாண்டர்ட் கொண்டிருக்க வேண்டும் இது இறுதி வெளியீடு அணியின் தேவையான ஸ்டாண்டர்ட் உடன் நிச்சயமாக இணக்கமாக இருக்க வேண்டும் ஆனால் குறிப்பிட்ட ஃபார்மேட் டிசைன் செய்வதை பற்றி அவர் பின்பற்றும் வழி அவர் அடையாளம் காண வேண்டும் பின்னர் டிசைன் டைம் பதிவு செய்யும் பதிவை பதிவு செய்ய வேண்டும் கோடிங் முறையானது டிசைனை செயல்படுத்த வேண்டும் மேலும் சில டெவலப்பர்கள் முதலில் ஃபங்க்ஷன் புரோடோடைப்களை எழுதுகிறார்கள் பின்னர் மாறிகளைக் கண்டறிந்து அவற்றை வரையறுத்து பின்னர் கோடிங் எழுத வேண்டும் வேறு சில டெவலப்பர்கள் மேலும் மேலும் மாறிகள் அளவுருக்களைச் சேர்ப்பது மற்றும் பலவற்றை மேம்படுத்துகின்றன ஆனால் இறுதியாக டெக்ஸ்ட் அமைக்கப்பட்ட விதம் அதற்காக இருக்க வேண்டும் மேலும் கோடிங் டைம் டைம் ரெக்கார்டிங் லாகில் பதிவு செய்யப்பட வேண்டும் அனைத்து பஃக்கையும் நீக்க கம்பைல் செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறையும் சிண்டாக்ஸ் எரர் அதற்கு ப்ரோக்ராம் கம்பைல் செய்ய வேண்டும் இந்த நேரம் புரோகிராமில் இருந்து திருப்தியாக நிற்கும்வரை டைம் பதிவு செய்யப்பட வேண்டும் பின்னர் இங்கே டெஸ்டிங் அனைத்து பஃக்களையும் அடையாளம் காணப்பட்டு சரி செய்யப்பட வேண்டும் மற்றும் டைம் ஒரு பதிவில் ரெக்கார்ட் செய்யப்படும் இறுதியாக போஸ்ட்மார்ட்டம் இங்கே ப்ராஜெக்ட் சம்மரி டேட்டா அதாவது பிளான் டைம் மற்றும் எஸ்டிமேடட் டைம் அனலைஸ் செய்யப்படுகிறது பின்னர் அப்சர்வேஷன்களை போஸ்ட்மார்ட்டம் இல் எழுதப்படுகின்றன PSP இல் நாம் அதை திட்டவட்டமாக பிரதிநிதித்துவப்படுத்தினால் PSP இல் 4 பதில்கள் உள்ளன அவை PSP 0 PSP 1 2 மற்றும் 3 இதில் லெவல் 0 வில் மட்டுமே மெஷர்மென்ட்கள் செய்யப்படுகிறது இது பர்சனல் மெஷர்மென்ட் ஆகும் இது கோட்களின் ஒரு வரியை ஒருவர் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்கள் என்பதாகும் லைன்ஸ் ஆப் கோடிற்கு டைம் என்பது ஒரு வேலைக்கு வழங்கப்படும் அடிப்படை அளவு நடவடிக்கைகள் எத்தனை கோட் மற்றும் பல லைன்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் என்று அவர் மதிப்பிடுகிறார் PSP 1 லெவலில் அடிப்படை பிளானிங் செய்யப்படுகிறது பர்சனல் பிளானிங் இது எப்போது வேலை செய்யப்பட வேண்டும் எந்த ஒன்று பிளான் செய்யப்பட்டது அதற்கு ஸ்கெடியூல் செய்யப்பட வேண்டும் PSP இன் லெவல் 2 இல் பர்சனல் குவாலிட்டி மேனேஜ்மென்ட் மற்றும் டிசைன் மற்றும் கோட் ரிவ்யூ ஆகியவற்றை டெவலப்பர் தானே தனது டிசைன் மற்றும கோட் ரிவ்யூ செய்து ஒரு பதிவின் வடிவத்தில் எழுதுகிறார் PSP 3 இல் பர்சனல் ப்ராசஸ் பரிணாமம் மற்றும் பர்சனல் ப்ராசஸ் மட்டுமல்ல அதன் ப்ராசஸ்ஸை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு அடையாளம் காணப்படுகிறது மற்றும் ப்ராசஸ் தொடர்ந்து 3 ஆம் லெவலில் மாற்றப்படுகிறது இப்போது சிக்ஸ் சிக்மாவில் மிகச் சுருக்கமாகப் பார்ப்போம் சிக்ஸ் சிக்மா முன்முயற்சி டிஃபெக்ட்களை எலிமினேட் செய்வதற்கு ஒரு அளவு அணுகுமுறையாகும் மேனுஃபாக்சரிங் ப்ராடக்ட் டெவலப்மென்ட் சர்வீஸ் போன்ற அனைத்து வகையான தொழில்களுக்கும் இது மீண்டும் பொருந்தும் இது அனைத்து தொழில்களுக்கும் பொருந்தும் மற்றும் இது குறைபாடுகளின் ஸ்டாடிஸ்டிகல் ரெப்ரசென்டேஷன் உள்ளடக்கியது மற்றும் அதன் அடிப்படையில் ஒரு ப்ராசஸ் எவ்வாறு செயல்படுகிறது என்று ஒருவர் முடிவு செய்யலாம் சிக்ஸ் சிக்மாவில் ஒரு டிஃபெக்ட் வரையறுக்கப்படுகிறது என்றால் இது கஸ்டமர்களின் டாலரன்ஸ் லிமிட்ற்குள் வராது ஏதேனும் டிஃபெக்ட் இருந்தால் ஆனால் அதை கஸ்டமர் ஏற்றுக் கொண்டால் உண்மையில் அது ஒரு டிஃபெக்ட் அல்ல சிக்ஸ் சிக்மாவில் இது தொடர்ச்சியான பிராசஸ் மேம்பாட்டிற்கு வாதிடுகிறது செயல்பாட்டின் மாறுபாடு இந்த வீழ்ச்சியை அமைக்கும் மேல் மற்றும் கீழ் வரம்புகள் சராசரிக்கு மேலேயும் கீழேயும் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்களா அமைக்கப்படுகின்றன சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மற்றும் பலவற்றை எவ்வாறு வரையறுப்பது என்பது பற்றிய விரிவான மேத்தமேட்டிக்கல் கணக்கீடுகளுக்கு நாம் செல்ல மாட்டோம் ஆனால் சிக்ஸ் சிக்மாவை அடைய ஒரு பிராசஸ் 3 4 மில்லியன் வாய்ப்புகளுக்கு மேல் உருவாக்கக்கூடாது என்று நாம் கூறுவோம் 5 சிக்மா அல்லது 4 சிக்மாவின் வரையறையைப் பார்த்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய டிஃபெக்ட்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதைக் காணலாம் சிக்ஸ் சிக்மா ப்ராசஸ் 3 4 மில்லியன் வாய்ப்புகளுக்கு குறைபாடுகளை உருவாக்கக்கூடாது இங்கே டிஃபெக்ட்கள் ஒரு பரேட்டோ சார்ட் பயன்படுத்தி குறிப்பிடப்படுகின்றன மற்றும் மிகப்பெரிய அதிர்வெண்ணுடன் நிகழும் டிஃபெக்ட்கள் அல்லது அதிக செலவு ஏற்படும் டிஃபெக்ட்கள் சரி செய்ய நடவடிக்கை எடுக்க அடையாளம் காணப்படுகின்றன பல சிக்ஸ் சிக்மா முறைகள் வரையறுக்கப்பட்ட அளவை பகுப்பாய்வு செய்வது மற்றும் DMAIC டிசைன் பகுப்பாய்வு செய்வதை வரையறுத்து DMADV சரிபார்க்கவும் இவை கிரீன் பெல்ட் மற்றும் பிளாக் பெல்ட் தொழிலாளர்களால் செயல்படுத்தப்படுகின்றன நமக்கு அதிக நேரம் இல்லாத சிக்ஸ் சிக்மா முறைகளின் அபாயகரமான நிலைக்கு நாம் செல்ல மாட்டோம் இந்த பாடத்திட்டத்தில் சிக்ஸ் சிக்மாவின் ஒட்டுமொத்த யோசனையைப் பார்த்தோம் சாஃப்ட்வேர் ரிலையபிலிடி சிக்கல்களைப் பார்ப்போம் இப்போது ரிலையபிலிடி என்பது சாஃப்ட்வேரில் மிக முக்கியமான பிரச்சினையாகும் கஸ்டமர் மிகவும் நம்பகமான சாஃப்ட்வேரை தேடுகிறார்கள் அவர்கள் நம்பகம் இல்லாத சாப்ட்வேரை வாங்க மாட்டார்கள் ரிலையபிலிடியின் நிட்டி க்ரிட்டியான அபாயத்தை புரிந்துகொள்வதும் மற்றும் இறுதியில் முழுமையடைந்த சாஃப்ட்வேர்க்கு அதிக ரிலையபிலிடி இருப்பதை உறுதி செய்வதும் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு மிக முக்கியமான பிரச்சினையாக மாறும் நம்பகமான சாஃப்ட்வேர் அனைத்து யூசர்களுக்கும் தேவையாக உள்ளது குறிப்பாக இது சில இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷனிற்கு பயன்படுத்தப்பட்டால் அது மிகவும் முக்கியமானது மற்றும் ரிலையபிலிடி என்பது சாஃப்ட்வேரின் குவாலிட்டி நிர்ணயிக்கும் ஒரு முக்கியமான தீர்மானம் ஆகும் மோசமான குவாலிட்டி மன்னிக்கவும் மோசமான ரிலையபிலிடி கொண்ட ஒரு சாஃப்ட்வேர் குவாலிட்டி சாப்ட்வேர் என்று கூற முடியாது யூசர்கள் மிகவும் நம்பகமான சாஃப்ட்வேர் விரும்புவதோடு மட்டுமல்லாமல் எந்தவொரு கொள்முதல் முடிவையும் எடுப்பதற்கு முன்பு ரிலையபிலிடி குறித்து அவர்களுக்கு ஒரு அளவு மதிப்பீடு தேவை ஆனால் சாஃப்ட்வேர் ரிலையபிலிடியை எவ்வாறு வரையறுப்பது முறைசாரா முறையில் ரிலையபிலிடி என்பது சாஃப்ட்வேரின் நம்பகமான மதிப்புகள் அல்லது சாஃப்ட்வேரின் நம்பக தன்மை என்று சொல்லலாம் உள்ளுணர்வு வரையறைகளாக நம்பக தன்மை மற்றும் நம்பகமான மதிப்புகள் ஆகும் ஆனால் சாஃப்ட்வேர் ரிலையபிலிடிக்கு இன்னும் முறையான வரையறையை நாம் கொடுக்க முடியுமா குறிப்பிட்ட செயல்பாட்டு நிலைமைகளின் கீழ் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் சாஃப்ட்வேர் சரியாக வேலை செய்வதற்கான நிகழ்தகவு என 1991 இல் IEEE ஆவணம் ரிலையபிலிடியை வரையறுக்கிறது எனவே குறிப்பிட்ட இயக்க நிலைமையின் கீழ் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் சாஃப்ட்வேரின் சரியாக செயல்படும் நிகழ்தகவு அடிப்படையில் இது வரையறுக்கப்படுகிறது சாஃப்ட்வேர் ரிலையபிலிடி பற்றி சில உள்ளுணர்வு யோசனையைப் பெற அதிக எண்ணிக்கையிலான சாஃப்ட்வேர் டிபெக்ட்கள் தெளிவாக நம்பமுடியாதவை பிழைகள் அடையாளம் காணப்பட்டு சரி செய்யப்படுவதால் சில பஃக்கள் அகற்றினால் ரிலையபிலிடி மேம்படும் என்பதையும் நாம் அறிவோம் அதிக எண்ணிக்கையிலான பஃக்கள் இருக்கும்போது ரிலையபிலிடி குறைவாக இருக்கும் ஆனால் பஃக்களின் எண்ணிக்கை குறைவதால் ரிலையபிலிடி மேம்படுகிறது ரிலையபிலிடி அளவிட நாம் சாப்ட்வேருக்கு ஒரு எண்ணைக் கொடுக்க வேண்டும் அது தோல்வியுறுதற்கான சாத்தியக்கூறு என்ன என்பதை அடையாளம் காணும் அல்லது குறிக்கும் ஹார்ட்வேரை பொறுத்தவரை நீங்கள் ஹார்ட்வேர் இயக்குவதில் தொடர்ந்து வைத்திருக்கும் ஹார்ட்வேரின் ரிலையபிலிடியை எவ்வாறு கணக்கிடுவது அவதானிப்புகள் மற்றும் தோல்வி ஆகியவற்றை எவ்வாறு செய்வது என்பது ஹார்ட்வேர்ன் ரிலையபிலிடியை அளிக்கிறது ஆனால் சாஃப்ட்வேரை பொறுத்தவரை இது ஒரு கடினமான பிரச்சினையாகும் ஏனெனில் ஹார்ட்வேர் அதை நீண்ட காலத்திற்கு பயன்பாட்டில் வைத்து பின்னர் ஹார்ட்வேரின் ரிலையபிலிடி அளவீட்டைக் கொடுக்கும் ஆனால் சாஃப்ட்வேர்ப் பொறுத்தவரை சாஃப்ட்வேர் விட சாஃப்ட்வேர் ரிலையபிலிடி மதிப்பீட்டை மிகவும் கடினமான பிரச்சினையாக மாற்றுவது அல்லது உருவாக்குவது என்ன என்பதை முதலில் புரிந்துகொள்வோம் உண்மையில் பல காரணிகள் பல முக்கியமான காரணிகள் உள்ளன ஹார்ட்வேர் ரிலையபிலிடி அளவீட்டை விட சாஃப்ட்வேர் ரிலையபிலிடி அளவீட்டை மிகவும் கடினமாக்கும் அவற்றில் நான்கு ஐந்தைப் பார்ப்போம் ஒரு சிக்கல் என்னவென்றால் ஒரு ப்ரோக்ராமில் நூறு பஃக்கள் இருந்தால் எல்லா பஃக்களும் ஒரே அதிர்வெண் மற்றும் அதே தீவிரத்தில் தோல்விகளை ஏற்படுத்தாது சாஃப்ட்வேர் தொடர்ந்து அவர்கள் உருவாக்கும் சில பஃக்கள் ஒவ்வொரு தடவையும் தோல்வியடையும் அதேசமயம் வேறு சில பஃக்கள் அவை கணினியை தோல்வியடையச் செய்கின்றன ப்ரோக்ராம் கோடின் சில பகுதிகள் மீண்டும் மீண்டும் செயல்படுத்தப்படுவதால் ஒரு சாஃப்ட்வேர்ப் பற்றி நாம் சிந்திக்க முடியும் அடிக்கடி கோடின் சில பகுதி செயல்படுத்தப்படும் கோடின் அந்த பகுதியில் ஒரு பஃக் இருந்தால் இது பொதுவாக அடிக்கடி காண்பிக்கப்படும் ஆனால் அரிதாகவே பயன்படுத்தப்படும் கோடின் வேறு சில பகுதிகளில் பஃக் இருந்தால் இது அடிக்கடி தோன்றாது இது சாஃப்ட்வேராக இருந்தால் கோடின் சில பகுதி அடிக்கடி செயல்படுத்தப்படும் இது புரோகிராமின் கோர் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ப்ரோக்ராமிற்கும் நாம் கோர் அடையாளம் காண முடியும் கோர் அடையாளம் காணக்கூடிய ப்ரொஃபைலர்கள் எனப்படும் டூல்கள் உள்ளன பஃக்கள் இங்கே கோரில் இருந்தால் அவை அடிக்கடி தோல்வியடையும் கோரில் பத்து பஃக்கள் இருந்தால் அல்லது கோரில் ஒரு பஃக் இருப்பதாகக் கூறலாம் சாஃப்ட்வேர் மற்றொரு சாஃப்ட்வேரைக் காட்டிலும் அதிக தோல்வி விகிதத்தை வெளிப்படுத்தக்கூடும் இது நான்கோர் பகுதியில் நூறு பஃக்கள் என்று சொல்ல அனுமதிக்கிறது இந்த காரணத்திற்காக சாஃப்ட்வேரில் எஞ்சியிருக்கும் பஃக்களின் எண்ணிக்கையை மதிப்பிடுவது எவ்வளவு அடிக்கடி தோல்வியடையும் என்பதைக் கணிக்க போதுமானதாக இல்லை இது கோர் பகுதியிலோ அல்லது கோர் அல்லாத பகுதியிலோ உள்ளதா என்பதையும் நாம் அடையாளம் காண வேண்டும் ஒரு ப்ரோக்ராமின் செயல்பாட்டு நேரத்தின் 90 சதவிகிதம் 10 சதவிகித குறியீட்டை செயல்படுத்த செலவிடப்படுகிறது என்று 90 10 விதி கூறுகிறது எந்தவொரு ப்ரோக்ராமிற்கும் யூனிக்ஸ் ஒரு ப்ரொஃபைலர் டூல் மூலம் இதை எளிதாக அடையாளம் காணலாம் கருவி பெயர் p r o f prof மற்றும் ப்ரோக்ராம் கோர் நாம் எளிதாக அடையாளம் காணலாம் பஃக்கள் ப்ரோக்ராமின் கோரில் இருந்தால் ரிலையபிலிடி மிகக் குறைவாக இருக்கும் அது அடிக்கடி தோல்வியடையும் ஆனால் ப்ரோக்ராமின் noncore பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான பஃக்கள் இருந்தாலும் கூட ப்ரோக்ராம் அவ்வப்போது தோல்வியடையாது குறைந்த அளவு பயன்படுத்தப்பட்ட பகுதிகளிலிருந்து 60 சதவீத குறைபாடுகளை நீக்குவது மட்டுமே வழிவகுக்கிறது என்று ஆய்வு காட்டுகிறது ரிலையபிலிடியில் சுமார் 3 சதவீதம் முன்னேற்றம் ஆனால் இவை அதிகம் பயன்படுத்தப்பட்ட பகுதிகளிலிருந்தோ அல்லது ப்ரோக்ராமின் கோர்லிருந்தோ அகற்றப்பட்டால் அவை பயன்படுத்தப்பட்டால் ரிலையபிலிடி ஒரு குறிப்பிடத்தக்க காரணியால் மேம்படும் குறைவான பயன்படுத்தப்படாத பகுதிகளில் நூறு பிழைகள் இருந்தால் அவற்றில் 60 ஐ நீக்கிவிட்டால் ரிலையபிலிடி 3 சதவிகிதம் மட்டுமே மேம்படும் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஒரு சாஃப்ட்வேரின் ரிலையபிலிடியை மதிப்பிடுவதற்கு பஃக்கள் எண்ணிக்கையைை அறிந்து கொள்வது போதுமானதாக இல்லை ரிலையபிலிடி மதிப்பீட்டை மிகவும் சிக்கலாக்கும் பல காரணிகள் உள்ளன இந்த சிக்கல்களை அடுத்த விரிவுரையில் பார்க்கிறோம் இந்த விரிவுரைக்கு நாம் கிட்டத்தட்ட விரிவுரை நேரத்தின் முடிவில் இருக்கிறோம் இந்த கட்டத்தில் இருந்து அடுத்த விரிவுரையில் தொடருவோம்